நீரழுத்த ஆற்றலை பற்றி விவாதிப்போம் இந்த ஆற்றல் தாழ்நிலையில் இருந்து உயர்நிலைக்கு நீரை உந்த தேவைப்படும் M எடை கொண்ட நிறை உள்ளதாக கொள்வோம் அது M கேஜிஸ் எனப்படும் இதனை H உயரத்திற்கு உந்த வேண்டும் நாம் நிறையை அதன் அசலான நிலையில் இருந்து H உயர் நிலைக்கு கொண்டுவர விரும்புகிறோம் எனவே அவ்வாறு செய்வதன் மூலம் நிலைஆற்றலை அதிகரித்து கொள்கிறீர்கள் அந்த ஆற்றல் mgh எனக்கொடுக்கப்படுகிறது இதனை உந்த செய்ய புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு எதிராக விசையை கொடுக்க வேண்டும் நீங்கள் பாய்மத்திற்கு ஆற்றலை உந்த செய்வதற்கு கொடுக்கிறீர்கள் அது பொருளின் நிறை பெருக்கல் g × h ஆகும் h என்பது உந்த செய்வதற்கான உயரம் இது ஜூல் அலகில் இருக்கும் இதில் நீரின் நிறை கொள்ளப்படுகிறது இது நீராக இருப்பதினால் அதன் அடர்த்தி 𝜌 பெருக்கல் Q இன் அளவு எனக்காட்டப்படும் நீரின் அடர்த்தி 𝜌 பெருக்கல் கனஅளவு Q ஆகும் SI அலகிடுதலில் நீரின் அடர்த்தி kgm3 எனக் காட்டப்படும் அது நீருக்கு 1000 kgm3 ஆகும் Q என்பது வெளியேற்றப்படும் கனஅளவு ஆகும் இது m3எனக்காட்டப்படும் இதனை நிறைக்கு பதிலாக பதிலிட்டால் அதாவது நீங்கள் நிறைக்கு பதிலாக Q வை பயன்படுத்தலாம் நீங்கள் mgh ல் கொடுக்கப்படும் ஆற்றலை காணலாம் இது 𝜌Qgh ஜூல்களுக்கு சமமாகும் நீருக்கு 𝜌 என்பது அடர்த்தி இது நீருக்கு 100 கேஜி கியூபிக் மீட்டர் kgcubic meter ஆகும் மேலும் Q என்பது மாறி g என்பது 9 81 ms2 ஆகும் Q மற்றும் h ஆகியன மாறிகள் g என்பதை தோராயமாக 10 எனக் கொள்ளலாம் நீங்கள் இதனை இவ்வாறு 104 × Q × h ஜூல்கள் எழுதுவதன் மூலம் எளிதில் நினைவு கொள்ளலாம் இங்கு Q என்பது மீ3 லும் h என்பது மீ லும் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் ஆற்றலை யூனிட்டில் காட்ட விரும்புவீர்கள் ஒரு யூனிட் என்பது 1 kWh ஆகும் 1 kW என்பது 1000 W ஆகும் 1h என்பது 3600 நொடிகள் ஆகும் எனவே இது 3 6 × 106 வாட் செகண்ட் அல்லது ஜூல்கள் ஆகும் நீங்கள் இங்கு பதிலிடலாம் பிறகு நீங்கள் E 1000×9 81xQh என ஜூல்கள் எழுதலாம் கிலோ வாட் ஹவரில் 1000×9 6 ×106எனலாம் ஏனெனில் ஒரு கிலோ வாட் ஹவர் என்பது 3 6 ×106ஆகும் நீங்கள் இந்த முறையிலும் எழுதலாம் இது கிலோ வாட் ஹவர்ஸ்ல் 2 725×10 3×Qh என மாறும் இது ஒருமுறை இதில் ஆற்லை கோட்பாட்டில் உள்ளவாறு கண்டுபிடிக்கலாம் நீரழுத்த ஆற்றல் 2 725×10 3×Qh எனப்படுகிறது Qh என்பது மீட்டரில் இருக்கும் இந்த எண்தொடரில் Q ஆனது மீட்டர் கியூப்ல் காட்டப்பட்டுள்ளது இருந்தாலும் Q க்கான பொதுவான அலகு லிட்டர் ஆகும் மீட்டர் கியூப்பை விட லிட்டர்ல் அலகிடுதல் எளிதாக இருக்கும் லிட்டருக்கும் மீட்டர் கியூப்க்கும் இடையேயான ஆன தொடர்பு 1000 லிட்டர் ஒரு மீட்டர் கியூப்க்கு சமம் ஆகும் நீங்கள் ஒரு சமன்பாட்டை வெளிப்படுத்த விரும்பினால் அதில் Q ஆனது லிட்டரில் காட்டப்பட்டிருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது 2 725×10 6ல் 6க்கு பதிலாக 3யை இட வேண்டும் அடிப்படையில் இது Q1000 ஆல் வருகிறது Qxh கிலோ வாட் மணியில் Q என்பது லிட்டரில் காட்டப்பட்டிருக்கும் எப்போதும் போல h ஆனது மீட்டரில் காட்டப்பட்டிருக்கும் இது மற்றோரு எண்தொடர் இதனை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் ஏனேனில் லிட்டரில் கருதுவது ஏளிதானது அவர்கள் வெளியேற்றப்படும் கனஅளவை கியூபிக் மீட்டரில் காட்டுவதை விட லிட்டரில் காட்டுவதை எளிதாக கொள்கிறார்கள் மற்றோரு பொதுவான அதிகமாக பயன்படுத்தப்படும் நீரழுத்த ஆற்றலுக்கான எண்தொடர் பின்வருகிறது அது 1000 x 9 81 x Qxh ஜூல்கள் என வரும் 1000 x 9 81 என்பது அடர்த்தி ρx g g என்பது 9 8msec2 ஆகும் Q x h என்பதில் Q மீ3 லும் h மீட்டரிலும் இருக்கும் நாம் இதனை மீ3 ல் வெளிப்படுத்துவதை விட லிட்டரில் வெளிப்படுத்த விரும்புவோம் நீங்கள் லிட்டரில் வெளிப்படுத்த விரும்பினால் Q வகுத்தல் 1000 என முன்வந்து நிற்கும் எனவே 1000×9 81 ms2என்பது புவியீர்ப்பு முடுக்கம் இப்போது லிட்டரில் Q வகுத்தல் 1000 என்பது மீ3 ஆக மாற்றும் இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று யாதெனில் 1000 வகுத்தல் 1000 என்பது ஒன்றுக்கொன்று வெட்டும் எனவே நீங்கள் 9 81 x h என்று கொண்டிருப்பீர்கள் இதனை தோராயமாக 10 எனக்கொண்டால் நீங்கள் சிறந்த ஒரு தொடர்பை பெறுவீர்கள் நீங்கள் 10×Q×h ஜுல்கள் என நினைவில் கொள்ளலாம் Q ஆனது லிட்டரிலும் h ஆனது மீட்டரிலும் காட்டப்படும் இதுதான் மிக எளிதாக நீரழுத்த ஆற்றலை நினைவில் கொள்வதற்கான தொடர்பு நீரழுத்த ஆற்றலை தெரிந்து கொண்டால் நீரழுத்த திறனை மதிப்பிடலாம் நீரழுத்த திறன் ஆனது உந்திகள் மற்றும் மோட்டார்கள் கீழ்நிலை திறன் மிண்ணனுவியல் பொருட்களிலிருந்து பிவி பேனல் வரை மதிப்பிட தேவைப்படும் Ph என்பது நீரழுத்த திறன் இது நீரழுத்த ஆற்றலின் வகைக்கெழு ddt of the hydraulic energy ஆகும் இது ddt ρQgh எனக்கொடுக்கப்படும் ρQgh என்பது நீரழுத்த ஆற்றல் இப்போது ρ என்பது அடர்த்தி ஆகும் g என்பது புவியீர்ப்பு முடுக்கம் 9 81 msec2 ஆகும் அவைகள் மாறிலிகள் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கு மொத்த இயக்க அழுத்த உயரம் மாறிலி அல்லது நிலையானது இதில் Q மட்டுமே மாறி மாறிலிகளை வெளியே எடுத்து பின்னர் ddt எனக்கொள்ளலாம் இப்போது ddt என்பது வெளியேறும் வீதம் என அழைக்கப்படுகிறது இது வெளியேற்றப்படும் கனஅளவு ஆகும் இது ஒரு அலகு நேரத்தில் உந்தும் அமைப்பின் குழாய்கள் வழியே பாயும் நீர் எனவே இந்த வெளியேறும் வீதம் அல்லது பாயும் வீதம் என்பது அளவிடக்கூடிய அளவு அந்த அளவு பயனர்கள் பார்வையில் நீர் உந்தும் அமைப்பை வடிவமைக்க தேவையானது இது வாட்ஸ்ல் காட்டப்பட்டிருக்கும் அதாவது ρQgh வாட்ஸ் நமக்கு ρஎன்பதன் மதிப்பு 100 என தெரியும் அதனை இடுவோம் g ன் மதிப்பு 9 81 ஆகும் இப்போது Q ன் வகைக்கெழு மீட்டர் கியூப் பெர் செகண்ட் இது SI அலகுகளில் ஒவ்வொரு நொடியிலும் வெளியேற்றப்படும் கனஅளவு ஆகும் எப்போதும் போல h மீட்டரில் காட்டப்படும் மற்றும் Q ன் வகைக்கெழுவை லிட்டர்கள் பெர் செகண்ட்ல் காட்ட விரும்பினால் அதனை 1000ஆல் வகுக்க வேண்டும் இந்த 1000 மற்றும் 1000 மும் லிட்டர் மாற்றத்துக்காக நீக்கப்படும் நீங்கள் 9 81 பெருக்கல் Qன்வகைக்கெழு பெருக்கல் h என பெறுவீர்கள் வகைக்கெழு Q லிட்டர்கள் பெர் செகண்ட் எனக்காட்டப்படும் எவ்வளவு எளிதான வழியாக 10 பெருக்கல் Qவகைக்கெழு பெருக்கல் h வாட்ஸ் உள்ளது சிறிதளவு தோராயமானது ஆனால் மிகவும் நேர்த்தியான வழியில் நீரழுத்த திறனை குறிப்பதாகும் எனவே நீரழுத்த திறன் தெரியும் அது தோராயமாக 10 பெருக்கல் Q ன் வகைக்கெழு பெருக்கல் h ஆகும் வகைக்கெழு Q என்பது வெளியேறும் வீதம் அல்லது பாயும் வீதம் இது லிட்டர்கள் பெர் செகண்ட்ல் காட்டப்படும் மேலும் இது லிட்டர்கள் அளவில் நீரை தாழ்நிலையில் இருந்து உயர்நிலைக்கு மாற்றுவதாகும் அல்லது கொடுக்கப்பட்ட சிறிய நிலத்திற்கு எவ்வளவு நீரை பாய்ச்சுகிறோம் என்பதாகும் இந்த விவரக்குறிப்புகள் அல்லது மதிப்புகள் பயனர் தேவைகளுக்கேற்ப வரும் H என்பது இயக்க அழுத்த உயரம் மீட்டரில் என்று தெரியும் இது சக்சன் ஹெட் அதாவது சக்சன் ஹெட் கூட்டல் டிஸ்சார்ஜ் ஹெட் அல்லது வெளியேற்றும் அழுத்த உயரம் ஆகும் மற்றும் குழாயின் உராய்வு இழப்பிற்கு சமமான அழுத்த உயரம் என்ற கூறும் சேர்ந்தது நாம் இந்த அழுத்த உயரங்களை எவ்வாறு மதிப்பிடுகிறோம் என்பதை பொறுத்தே பயன்பாட்டிற்கு தேவைப்படும் மணிக்கணக்கை கணக்கிட முடியும்